விரிவுரை 02 ஆராய்ச்சியில் மாணவர் மற்றும் வழிகாட்டியின் பங்கு பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இன்றைய விவாததில் Ph D ஆராய்ச்சியில் மாணவரின் பங்கு என்ன வழிகாட்டியின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் என்ன போன்றவற்றை காண்போம் பானிகுமார் எனவே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு ஆலோசனையாளர் என்ன செய்ய வேண்டும் தினசரி வழிகாட்டலை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஐயா நான் இன்று இதைச் செய்திருக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று மாணவர் எழுந்து நிற்பதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அது எப்படி வேலை செய்கிறது பேராசிரியர் அருண் கே டங்கிராலா இது ஒரு பணி முறை அல்ல அங்கு நீங்கள் அறிவுரைகளை அமைத்திருக்கிறீர்கள் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா பின்னர் நீங்கள் அந்த வழிமுறைகளை செயல்படுத்தும் விதிமுறைகளை வைத்திருக்கின்றீர்கள் அப்படி எதுவும் இல்லை நினைவில் கொள்ளுங்கள் ஆலோசகர் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கவனித்து கொண்டிருப்பார் நீங்கள் ஆர்வத்தை இழந்துவிட்டாலோ அல்லது உங்கள் கவனத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று வழிகாட்டி நினைத்தாலோ உடனே உங்கள் ஆராய்ச்சி திசையை மாற்றுவார் நீங்கள் அறியப்படாத கடலில் பயணிக்கிறீர்கள் நீங்கள் படகோட்டியாக ஸ்டேரிங் செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எங்கு திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று ஆலோசகர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் ஆலோசனையின் பங்கு முடிவுகளை விளக்குவது சரியான கண்ணோட்டத்தில் முடிவுகளைத் தருவது போன்றவை ஆகும் இது பல மாணவர்கள் தவறவிடக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்று நினைக்கிறேன் வழிகாட்டிகள் உண்மையில் தினசரி மற்றும் வாராந்திர அறிவுறுத்தல்களை வழங்குவதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நான் இதைச் செய்திருக்கிறேன் அடுத்தது என்ன அது அனைத்தும் ஆராய்ச்சியிலும் இல்லை ஆராய்ச்சியாளர்கள் புதியதை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள் ஆலோசகர் நீங்கள் அறியப்படாத பிரதேசங்களில் கவனத்தை இழக்காமல் இருக்க உறுதி செய்வார் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் எனவே இதேபோன்ற என்னுடைய சொந்த அனுபவங்களையும் நீங்கள் திரும்பிப் பார்க்கிறீர்கள் என்றால் இவ்விஷயங்களைப் போலவே பார்க்கிறீர்கள் எனவே வழக்கமாக நீங்கள் சரி செய்யும்போது ஒரு ஆலோசனையின் கீழ் நீங்கள் நிர்ணயிக்கப்பட்டீர்கள் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள் நீங்கள் ஆலோசகரிடம் சென்று உங்களுக்கு என்ன வேலை செய்யலாம் என்பதைப் பற்றி பேச ஆரம்பிக்கிறீர்களா இப்பகுதியில் தற்போது என்ன நடக்கிறது இந்த பகுதி மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கலாம் நீங்கள் ரிசெர்ச் பபெர்ஸ் பாருங்கள் சில ஆலோசகர்கள் உங்களுக்கு 10 ரிசெர்ச் பபெர்ஸ்ன் பட்டியலைக் கொடுக்கும் அளவிற்கு சென்று இந்த 10 ரிசெர்ச் பபெர்ஸ் படித்து 11வது ரிசெர்ச் பபெர்ஸ் படிக்கவும் பின்னர் இனப்பெருக்கம் செய்ய முயற்சி செய்யுங்கள் அவர்கள் அதை செய்வார்கள் சில ஆலோசகர்கள் கூறுவார்கள் உங்களுக்கு தெரியும் படித்துப் பாருங்கள் இது ஒரு புதிய பகுதி அற்புதமான பகுதி இப்போது மீண்டும் அது ஒரு பாணி சிக்கல் மற்றும் பொருந்தக்கூடிய பிரச்சினை ஆலோசகர் இந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்று கூறுகிறார் தொடர் ஆவணங்கள் கொடுக்கிறது நீங்கள் 11வது ரிசெர்ச் பபெர்ஸ்ன் விளைவாக இனப்பெருக்கம் உங்களுக்கு தெரியும் நான் சில மாணவர்கள் உண்மையில் இரண்டாவது வகை பிடிக்கவில்லை என்று அவர்கள் இன்னும் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார்கள் அதனால் அந்த பாத்திரங்கள் நிறைய மாற்றப்படுகின்றன ஆனால் அது பொதுவாகக் காணப்படுகிறது உங்கள் கைடு அல்லது ஆலோசகர் உங்களைத் தொடங்குகிறார் நான் வழக்குகளில் 99 சதவிகிதம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பதாக நினைக்கிறேன் பிறகு என்ன நடக்கிறது என்பதில் மாணவரின் பெரிய பங்கு இருக்கிறது பேராசிரியர் அருண் கே டங்கிராலா இது ஒரு மிக முக்கியமான விசயம் என்று நான் நினைக்கிறேன் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் மாணவர்களிடையே இது முற்றிலும் மாறுபட்டது மாணவர்கள் வெளியே சென்று புத்தகத்தை வலது இடது மற்றும் நடுப்புறமாக வாசித்துவிட்டு நிறைய வேலைகளை செய்து ஆலோசகரிடம் திரும்பி வந்து எனக்கு இது கிடைத்தது என்பார்கள் சில மாணவர்கள் விலகிவிடுவார்கள் பின்னர் நீங்கள் அவர்களை அழுத்தத்தில் இருந்து வேறு முறைக்கு மாற்ற வேண்டும் பானிகுமார் இப்போது மாணவர்களின் பங்கிற்கு நாங்கள் நெருக்கமாக வருகிறோம் நான் சில கேள்வியை கேட்கிறேன் அபிஜித் என்னிடம் சொல்லுங்கள் ஒரு மாணவர் ஆராய்ச்சியை தொடங்குவதற்கு முன்னர் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு முன்னர் சாகசங்களைப் பெற வேண்டும் என்ற மனநிலையை வைத்திருந்தார்களா ஆராய்ச்சி செய்ய மிகவும் கடினமாக உழைக்க வேண்டுமா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மாணவர்கள் ஆராய்ச்சியாளராக உருவாக அவர்களுக்குள் என்ன குணங்கள் வேண்டும் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே ஆமாம் தொடக்கத்தில் இருந்தே நாங்கள் சொன்னதுபோல் உங்களுக்கு கற்றல் ஆர்வம் வேண்டும் உண்மையில் நீங்கள் ஆரம்பிக்கிற அடிப்படை அம்சம் அது உடனடியாக நீங்கள் அதை செய்யப்போவதாக சொல்லவில்லை ஆரம்ப விஷயங்களில் உங்களுக்கு தீப்பொறி போன்ற உற்சாகம் வேண்டும் என் முதுகலை டிகிரியின் போது என் அனுபவத்திற்கு திரும்பிப் பார்க்கிறேன் உதாரணமாக எனது ஆலோசகர் நாம் ஏன் இதை முயற்சிக்கக்கூடாது என்று வேடிக்கையாக கூறுவார் சில நேரங்களில் தலைகீழ் செயல்பாடு நடக்கும் உண்மையில் அது என்னை உற்சாகப்படுத்தியது உண்மையில் என் பரிசோதனை அமைப்பு தரவு கையகப்படுத்தல் செய்தது பின்னர் ஆலோசகர் கூறுகிறார் ஓ இது மிகவும் அற்புதமானது எனவே உண்மையில் இருவரும் அந்த தொழில்நுட்ப தலைப்பு பற்றி ஒருவருக்கொருவர் உற்சாகத்தை தூண்ட வேண்டும் எனவே இது மிகவும் முக்கியமான குணநலன் ஆகும் இது உண்மையில் பாராட்டுக்குரியது மேலும் தொடரவும் பேராசிரியர் ஜி பானிகுமார் பேஷன் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் அது ஒரு வழக்கமான வேலை ஏனென்று எனக்கு தெரியவில்லை உதாரணமாக பெரும்பாலான ஆலோசகர்கள் மற்றும் மாணவர்கள் வாரம் ஒரு முறை சந்திக்கிறார்கள் என்று உங்களுக்குத் தெரியும் அவர்கள் வழக்கமாக சந்திக்கிறார்கள் இது உதவுகிறது உங்களுடைய ஆலோசகர் சந்திப்பு பற்றி குறிப்பாகத் தெரியாவிட்டாலும் கூட நீண்டகாலமாக சந்திக்க நேரிடும் என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் ஒரு சந்திப்புக்கு ஒருமுறை கூட்டத்தை கட்டாயப்படுத்துவது நல்லது ஏனென்றால் கருத்துக்களை பரிமாற்றுவது ஆலோசகர் முன் நீங்கள் கருத்தை சத்தமாக வெளியிட்டால் அது உங்கள் கருத்துக்களை சரி செய்ய உதவுகிறது அந்த கூட்டங்களில் என்ன நடக்கிறது அவ்வப்போது மாறும் என்று அபிஜித் கூறுகிறார் மாணவர் சோர்ந்து இருக்கும் சமயத்தில் ஆலோசகர் நடவடிக்கை எடுக்கும் நேரங்களில் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இதைப் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார் ஒருவேளை ஆலோசகர் ஆர்வம் காட்டாதபோது மாணவர் உள்ளே செல்ல வேண்டும் எனவே இது காலத்திற்கு மேல் மாறுகிறது சில ஆலோசகர்கள் பலகையில் செயல் விளக்கம் தருவார்கள் சில ஆலோசகர்கள் சொல்வார்கள் நான் கையில் எழுத மாட்டேன் நீங்கள் ரிசெர்ச் பேப்பர் படிக்கிறீர்கள் அது உங்கள் பிரச்சனை என்பார் இரண்டு முறையிலும் நன்மைகள் மற்றும் எதிர்மறையான புள்ளிகள் உள்ளன எனவே வழக்கமான சந்திப்புகள் மிக முக்கியமானது பேராசிரியர் அருண் கே டங்கிராலா நான் மூன்று கருத்துக்களை மட்டுமே சொன்னால் அபிஜித் மற்றும் அன்ட்ரூ ஆகியோருக்கு என்ன பலன் கிடைத்திருக்கும் எனத் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று அணுகுமுறை மாணவர் அணுகுமுறை ஒரு பெரிய வித்தியாசம் கொடுக்கும் ஒரு மாணவன் என்னிடம் வந்து உங்கள் வழிகாட்டுதலின் கீழ் நான் PhD வேலை செய்ய விரும்புகிறேன் என்று கூறினால்உண்மையில் அவர்கள் அறிவைப் பெற வேண்டுமென்று நான் நினைக்கவில்லை உங்களுக்கு தேவையான அறிவை நீங்கள் கோர்ஸ் ஒர்க் மூலம் பெறலாம் மிக முக்கியமான அணுகுமுறை ஆராய்ச்சி மற்றும் ஆராய்ச்சி செய்ய நீங்கள் சாய்ந்திருந்தால் நீங்கள் தயாராக உள்ளீர்கள் இரண்டாவதாக அன்ட்ரூ சுட்டிக்காட்டியுள்ளதை நான் நினைக்கிறேன் சில ஆலோசகர்கள் உங்களுக்கு சிக்கலைத் தீர்த்து வைப்பார்கள் சில ஆலோசகர்கள் நீங்கள் சிக்கலை வரையறுக்க விரும்புகிறீர்கள் அந்த சூழலில் அவர்கள் உங்களுக்கு ஒரு சில ஆவணங்களைத் தருவார்கள் சில மாணவர்கள் தங்களது சொந்த பிரச்சினைகளை வரையறுத்து அனுபவித்து மகிழ்கிறார்கள் சில மாணவர்கள் வேண்டாம் அவர்கள் பிரச்சனை முன் வரையறுக்கப்பட வேண்டும் மற்றும் உங்கள் கைடு அல்லது ஆலோசகர் தேர்ந்தெடுக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் இந்த நாட்களில் மாணவர்கள் அவர் சொன்னதைப் போல வீட்டுப்பாடமும் முன் நிறைய வேலைகளையும் செய்யுங்கள் பின்னர் உங்களுக்கு தெரியும் அறிவுரை வழங்குபவர் மதிப்பைப் பொறுத்து கைடு தெரிவு செய்வது எப்படி என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் மூன்றாவது விஷயம் ஆலோசகருடன் உங்கள் முடிவுகளை பகிர்ந்து கொள்வது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன் சில ஆலோசகர்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள் சில மாணவர்கள் அதை விரும்பவில்லை சில மாணவர்கள் தங்கள் கைடு ஒவ்வொரு வாரமும் பார்க்க மற்றும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள் ஒரு எளிய விவாதம் அபிஜித் சொன்னது போல் ஒரு எளிய விவாதம் ஆலோசகர் உங்களுக்கு யோசனை கொடுக்கும் முன்பே கேட்பது கருத்துகளை உங்களுக்கு அளிக்கிறது எனவே நான் ஒரு ஆலோசகராகத் தேர்ந்தெடுக்கும் பல காரணிகள் உள்ளன என்று நினைக்கிறேன் ஒரு குணத்தை பார்க்க பல காரணிகள் உள்ளன உங்கள் பாத்திரம் என்னவென்றால் ஆம் நான் ஒருவேளை இந்த கருத்தை வெளிப்படுத்துவதாக நினைக்கிறேன் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே அடிப்படை சில வழக்கமான விஷயங்களுக்கு மீண்டும் செல்கிறீர்கள் குறிப்புகளை எடுத்துக் கொண்டு விஷயங்களைக் குறிப்பிடாமல் நீங்கள் செய்தவற்றின் திட்டமிட்ட ஒருங்கிணைப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நேர மேலாண்மை இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது மீண்டும் ஒரு நீண்ட கால செயல்முறை மற்றும் ஒரு மாணவர் இந்த விஷயங்களை பற்றி நினைவில் வைத்திருக்க வேண்டும் மற்றும் உண்மையில் இந்த விஷயங்களை சில செயல்படுத்த நேரம் செல்கிறது பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் இறுதியாக ஒன்று கூற விரும்புகிறேன் ஆராய்ச்சி தொடக்கத்தில் ஆலோசகருக்கு ஒரு மாணவரை விட அந்த பகுதியில் இன்னும் அறிவு மற்றும் விழிப்புணர்வு இருக்கும் ஆராய்ச்சி முடிவில் ஆய்வறிக்கை தயாராகிவிட்டால் மாணவர் அந்த விஷயத்தில் ஆலோசகரை விட நிபுணர் ஆவார் அந்த ஆய்வில் அது எதிர்பார்க்கப்படுகிறது பேராசிரியர் அருண் கே டங்கிராலா பொதுவாக ஆலோசகர்கள் அடுத்து என்ன வேலை செய்ய வேண்டும் என்று மாணவரிடம் எடுத்துரைப்பார்கள் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் சரியாக பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் எனவே அது ஒரு குணத்தை மாற்றியமைக்கும் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா நீங்கள் ஒரு பட்டம் பெற தயாராக உள்ளீர்கள் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் நீங்கள் அந்தப் பகுதியை விட்டு வெளியேற தயாராக உள்ளீர்கள் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா பச்சை நிற சிக்னல் உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அருண் முன்னர் சொன்னதைச் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்கள் ஆலோசனையைப் புரிந்துகொள்ள உதவுவதில் கைடு பங்கைப் பற்றி எனக்குத் தெரியும் எனவே அடிப்படையில் கைடு அனுபவம் கொண்டு வருகிறார் அந்த பகுதியில் அனுபவம் மற்றும் கையேடு மற்றும் மாணவர் உறவு முக்கியம் டி முடிவில் உங்களுக்கு ஆய்வு பற்றி குறிப்பிட்ட அம்சத்தில் அறிவு உள்ளது ஆனால் பொதுவாக பி டி ஆரம்ப நாட்களில் உங்கள் கைடு அந்த பகுதியில் அனுபவம் நிறைய உள்ளது எனவே நீங்கள் அவரை பயன்படுத்தி கொள்ளவேண்டும் நீங்கள் உங்கள் கைடுடன் முடிவு பற்றி விவாதிக்க வேண்டும் அடிக்கடி கைடு உங்களுடைய வேலை என்ன என்பதைப் பற்றி உங்களுக்குத் கற்று தருவார் சில நேரங்களில் உங்களிடம் அனுபவம் குறைவாக இருக்கும் விளைவின் ஒரு குறிப்பிட்ட அம்சத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அதேசமயம் கைடு இருந்தால் நீங்கள் சொல்ல சிறந்த நிலையில் இருக்கலாம் அந்த விளைவின் மிக முக்கியமான அம்சம் வேறு ஏதாவது சுவாரஸ்யமானதாக இருக்கலாம் எனவே நிச்சயமாக உங்கள் கருத்துக்களை மறுபரிசீலனை செய்வது ஒருவேளை உங்கள் ஆலோசனையுடன் உங்கள் கருத்துக்களைக் குவிப்பதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றைக் கருத்தில் கொள்வதற்கும் அந்த அனுபவத்தை நீங்கள் பெற உதவலாம் உங்கள் கைடு பல வருடங்களில் அனுபவங்கள் உங்களுடனான தொடர்பைக் கொண்டிருக்கும்போது உங்களுக்கு மாற்றப்படும் ஒன்று எனவே அந்த மாணவர் மற்றும் கைடு இருவருக்கும் வெற்றிகரமான ஆராய்ச்சியில் பங்கு உள்ளது பேராசிரியர் ஜி பானிகுமார் ஆம் அணுகுமுறை பற்றிய ஒரு சொல் கூட நான் அணுகுமுறைக்கு வரும்போது நீண்டகால குறிக்கோளைக் கடைப்பிடிப்பதில் மிகவும் ஆரோக்கியமான அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் ஒரு நாளில் மிகுந்த நிதானத்தோடு பத்திரிகைகளை வைத்து மேலும் அதிகமான முன்னேற்றத்தை நோக்கி நகர்கிறது ஒரு நபர் ஏதோ ஒன்றை விரும்பும் இடத்தில் அப்செஸிவ்வ் கம்ப்யூஸ்சிவ் கோளாறு என்று ஒன்று இருக்கிறது அவசரமாக உடனடியாக எதையும் செய்ய முற்படுவர் சிறிய தடை ஏற்பட்டாலும் அந்த நபரை முற்றிலும் விலகி இருப்பார் நிச்சயமாக ஒரு வகையான அணுகுமுறையின் கீழ் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் மனதில் நீண்ட கால இலக்கு வைத்திருக்க வேண்டும் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா பொறுமையாக இருங்கள் பானிகுமார் பொறுமையாக இருங்கள் சிறிது சிறிதாக முன்னேறி செல்லுங்கள் பின்னர் நீங்கள் கடைசியாக உங்கள் கருத்தைச் சொல்லுங்கள் பேராசிரியர் அருண் கே தங்கிராலா எனவே பொறுமையாக இருங்கள் ஒரு நோயாளி ஆகாதீர்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே இப்போது ஒருவேளை நீங்கள் அதைப் பற்றி பேசலாம் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே இது உண்மையைக் கொண்டுவருகிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரிந்திருந்தால் நீண்ட கால நினைவை மனதில் வைத்திருங்கள் அந்த நீண்டகால மனதில் விசாரணைகள் வரும்போது வழிமுறைகள் வந்துவிடும் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள் நான் என்ன செய்ய முடியும் என்று உனக்கு தெரியும் நீங்கள் செய்யும் அனைத்து ஆராய்ச்சிகளிடமும் அடிப்படை தேவைப்படுகிறது பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆமாம் இது ஒரு படிப்பு அடிப்படையிலான திட்டத்திற்கும் ஆராய்ச்சி அடிப்படையிலான நிரலுக்கும் இடையேயான முக்கிய வேறுபாடு ஆகும் நீங்கள் அதை பற்றிக் கற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் போது அங்கு நிறுத்த வேண்டாம் நீங்கள் இப்போது கேள்விகள் கேட்க வேண்டும் இந்த துறையில் வேறு என்ன செய்ய முடியும் தற்போது இந்தத் துறையில் மக்கள் என்ன செய்கிறார்கள் வேறு என்ன அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நான் என்ன செய்ய முடியும் நான் இதை முயற்சி செய்தால் இது நடக்கும் எனவே அனைத்து முதல் ஒரு உள்ளுணர்வு புரிதல் ஒரு சில வகையான புரிதல் வேண்டும் அதாவது பல்வேறு கருத்துக்களை உள்ளுணர்வு புரிகிறது என்று அந்த பகுதி ஒப்பனை மற்றும் நீங்கள் சொல்வது நீங்கள் இந்த யோசனை மாற்ற என்றால் ஒரு சிறிய முன்னேற்றம் நடக்கும் எனவே நீங்கள் பகுப்பாய்வு ரீதியாக வெளியேறலாம் சரியான கேள்வியைக் கேட்கலாம் சில பதில்களை முன்வைக்க வேண்டும் பின்னர் அதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா நான் நினைக்கிறேன் ஒருங்கிணைந்த பொருள் நிலைப்புத் தன்மையாகும் உண்மையில் தரவு முக்கியத்துவம் வாய்ந்த மாதிரியில் கூட இந்த நிலைப்பாடு தொடர்ந்து நிலைத்து நிற்கிறது நிச்சயமாக நான் இன்னும் தொழில்நுட்ப விஷயங்களைப் பற்றி பேசுகிறேன் ஆனால் உண்மையில் நீங்கள் ஒரு மாதிரியை உருவாக்க விரும்பினால் செயல்முறையின் மேத்தமேட்டிக்கல் மாடல் உள்ளீடுகள் தொடர்ந்து சுவாரஸ்யமாக இருக்கும் எனவே நான் என் ஆராய்ச்சிக்கு நீங்கள் அளித்திருக்கும் உள்ளீடுகளை கேள்விகளைக் கேட்கிறேன் என்று என் மாணவர்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் முயற்சி செய்கிற விதமாக நினைத்துக்கொண்டு தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் அடிப்படையில் மண் கீழே புதைக்கப்பட்ட ஒரு புதையலை வேட்டையாடுகிறீர்கள் நான் இன்று ஒரு சில அடி தோண்டுகிறேன் சில மாதங்களுக்கு பின்னர் திரும்பி வருகிறேன் என்று நீங்கள் உண்மையில் சொல்ல முடியாது எனவே நான் தொடர்ந்து மற்றும் பொறுமை நினைக்கிறேன் அது உங்கள் மனதில் நடக்கும் ஒரு சிக்கலான சிந்தனை இது ஒரு அற்புதமான உணவாகும் ஆனால் உங்களுக்கு தெரியும் உணவு உண்ணும் முன் அது கொதிக்கும் எப்போது அடுப்பு அணைக்கப்படும் போது டிஷ் செட்டில் போது அது ஒரு நல்ல சுவைக்கு வெளியே வருகிறது எனவே அமர்வில் நிச்சயிக்கப்படுவதற்கு முன்னர் குழப்பம் ஏற்படுவதற்கு முன்பே அந்த குழப்பத்தைத் தொடர்ந்தும் நீக்கி உண்மையைத் தெளிவுபடுத்துவதற்கான நம்பிக்கையுடன் நீங்கள் உண்மையாக இருக்க முடியும் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஆம் பேராசிரியர் அருண் கே தங்கிராலா நீங்கள் அந்த தெளிவை பெறும்போது ஆராய்ச்சி செய்வது கட்டுக்கடங்காமல் மகிழ்ச்சி கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் அந்த தருணத்தில் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் ஏதோ ஒன்று கிளிக் ஆகும் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா அத்தருணத்தில் நீங்கள் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த சிரமம் அனைத்தும் பின்னர் மறைந்துவிடும் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் எல்லோரும் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளரும் அந்த நேரத்திற்காக வேலை செய்கிறார்கள் இது சிறிது சிறிதாக உள்ளது வழக்கமான கோர்ஸ் வொர்க் மற்றும் ரிசர்ச் வொர்க்களுக்கு இடையேயான வித்தியாசத்தைச் சொல்கிறேன் பெரும்பாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பெரும்பாலும் ஆராய்ச்சியில் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பொறுத்தவரை நீங்கள் அடிக்கடி செய்ய வேண்டியது பெரும்பாலான படிப்புகள் நல்ல மாணவர்கள் ஒரு நோட்புக் வேண்டும் மற்றும் அவர்கள் குறிப்பேடுகள் வேண்டும் மற்றும் நோட்புக் முடிவடைகிறது அவர்கள் மற்றொரு குறிப்பு புக் எடுத்து என்று ஆராய்ச்சி மிகவும் முக்கியமானது எனவே ஆராய்ச்சி நிச்சயமாக வேலை இருந்து வேறு நான் ஒரு நோட்புக் என்று தான் நினைக்காதே நீங்கள் ஒரு நோட்புக் இல்லாத சில தீவிர ஆராய்ச்சியாளர்கள் எல்லோருக்கும் நோட்புக் உள்ளது அவர்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்வார்கள் அவர்கள் ஏதாவது பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்களில் அது பழைய குறிப்பு போல் இல்லை அது மின்னணு முறையாக இருக்கலாம் ஆனால் அந்த நோட்புக் உள்ளது மற்றும் அதை ஈடு செய்ய முடியாத உள்ளது ஒரு நோட்புக் இருக்க வேண்டும் குறிப்பெடுக்க ஏதாவது வேலை செய்ய ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் செலவழிக்கப்படுகிறது முற்றிலும் வித்தியாசமான முடிவு நீங்கள் பெறுவீர்கள் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா நான் ஆராய்ச்சிக்காக நினைக்கிறேன் நீங்கள் அற்பமான கேள்விகளை கூட கேட்க தயாராக இருக்க வேண்டும் வேடிக்கையான கேள்விகளைப் போல் எதுவும் இல்லை ஆனால் சில சமயங்களில் நீங்கள் பல ஆண்டுகளாக புரிந்து கொண்டது பற்றி உங்கள் சொந்த அறிவை கேள்விக்குள்ளாக்கலாம் திடீரென்று நீங்கள் ஒரு கருத்து வந்து உண்மையில் இதை எனக்குத் தெரியப்படுத்தினீர்கள் சில நேரங்களில் நீங்கள் உட்கார்ந்து 1 பிளஸ் 2 சமம் 3 என்று வினவலாம் அதில் புள்ளிகள் உள்ளன என்று அர்த்தம் நீங்கள் அதை போன்ற சில உண்மையான தருணங்களை செல்ல தயாராக இருக்க வேண்டும் ஆராய்ச்சி மற்ற ஒருங்கிணைந்த பகுதியாக நான் உங்களுடைய பின்னூட்ட அணுகுமுறை என்று கூறுவேன் இது மிகவும் மிகவும் ஒருங்கிணைந்த பகுதி என்று நினைக்கிறேன் ஆலோசகர் சந்திப்புகளிலிருந்து கருத்துகள் உங்கள் சொந்த முடிவுகளிலிருந்து கருத்துகள் நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து பின்னூட்டம் பெறுதல் எல்லாம் உங்கள் வெற்றி கொடுக்கிறது பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் என்னுடைய ஒரு மாணவன் என்னிடம் சொன்னதை நான் நினைவில் வைத்துள்ளேன் இந்த பகுதியில் நான் உண்மையில் அனுபவித்து மகிழ்வேன் என்று அது உற்சாகமாகவும் எல்லாவற்றிலும் இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் ஆராய்ச்சியின் முடிவில் நான் உணர்ந்தேன் சுமார் 80 என் நேரத்தை உற்சாகமான விஷயங்களைச் செய்யவில்லை அற்புதமான விஷயங்களை 20 சதவிகிதம் மட்டுமே செய்தேன் 80 சதவிகிதம் நான் ஒரு சிமுலேஷன் அல்லது ஏதோ ஒன்றை செய்து முடித்துவிட்டேன் இது 80 20 ஆட்சி பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் இது நிறைய கடினமான வேலை நிறைந்தது மற்றும் வழக்கமானது அது ஒவ்வொரு துறையிலும் மிகவும் பொதுவானது சச்சின் டெண்டுல்கர் தனது வாழ்க்கையில் 20 சதவிகிதம் நேரத்தை கிரிக்கெட் மைதானத்தில் கழித்தார் பேராசிரியர் அருண் கே பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் அவருடைய காலத்தில் 80 சதவிகிதம் அவர் சில வலைப்பயிற்சி செய்தார் பேராசிரியர் அருண் கே பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் வலைகளில் பயிற்சி செய்தல் எனவே ஒவ்வொரு பகுதியில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் அதை அனுபவிக்கலாம் நான் உறுதியாக இருக்கிறேன் சச்சின் டெண்டுல்கர் தனது கிரிக்கெட்டை அனுபவித்துள்ளார் அதைப் பற்றி சந்தேகம் இல்லை ஆனால் இது வழக்கமான அளவுக்கு அடங்கும் நீங்கள் உண்மையில் உணர்ச்சிவசப்பட்டாலும் நீங்கள் உங்களுடைய பகுதியை அனுபவித்து மகிழ்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் பேராசிரியர் அருண் கே டங்கிராலா பந்து எப்படி வருகிறது என்பதைப் பற்றி அவர் நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கலாம்